முந்தைய தொகுதிகளில் இதுவரை ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்களைப் பற்றி பேசினோம் இந்த தொகுதியிலும் அடுத்த தொகுதியிலும் ஆப்டிகல் ரிசீவர்களைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் டிரான்ஸ்மிட்டர்களுக்குப் பின்னால் டிரான்ஸ்மிட்டர் இயற்பியலுக்கும் பெறுநர்களுக்குப் பின்னால் இயற்பியலுக்கும் வருவோம் எனவே இந்த கட்டத்தில் ஒரு ரிசீவரை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதில் நாங்கள் உண்மையில் ஆர்வம் காட்டவில்லை ஆப்டிகல் சிக்னலை மின் சமிக்ஞையாக மாற்றுவதற்கு உண்மையில் என்ன உடல் சாதனம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது ஒரு போட்டோடியோட் என்பதை நான் குறிப்பிடலாம் ஃபோட்டோடியோட்களுக்குப் பின்னால் உள்ள இயற்பியலையோ அல்லது ஆப்டிகல் ரிசீவரை செயல்படுத்தும் சுற்றுகளையோ நாங்கள் பார்க்கவில்லை இது உள்ளமைவு யோசனை இந்த பாடத்திட்டத்தில் நாம் எடுத்த அணுகுமுறைக்கு மீண்டும் செல்வது கணித வெளிப்பாடுகளால் முதலில் விவரிப்போம் ஆப்டிகல் சிக்னல்களை மின் சமிக்ஞைகளாக மாற்ற ஆப்டிகல் ரிசீவர்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறி இந்த தொகுதி ஆப்டிகல் ரிசீவர்ஸ் பிளாக் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை என்ன ஆப்டிகல் சிக்னல்கள் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரால் உருவாக்கப்படுகின்றன எனவே நீங்கள் தொடர்ச்சியான அலை லேசர் டையோடு எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதை துடிப்பு வடிவமைக்கலாம் அல்லது அந்த சமிக்ஞையை வடிவமைக்கலாம் மற்றும் ஆப்டிகல் அலைவடிவத்தை உருவாக்க அந்த ஆப்டிகல் பருப்புகளை மாற்றியமைக்கலாம் எனவே நீங்கள் பெறுவீர்கள் ஃபைபர் மற்றும் பிற கூறுகள் WDM சேர்மங்கள் வழியாக பரிமாற்றத்திற்குப் பிறகு பண்பேற்றப்பட்ட ஆப்டிகல் அலைவடிவம் மற்றும் இறுதியில் ரிசீவர் உள்ளீட்டை அடைகிறது எனவே ரிசீவர் உள்ளீட்டில் சமிக்ஞை பொதுவாக மிகச் சிறியதாக இருக்கும் எனவே நீங்கள் முதலில் சமிக்ஞையை பெருக்க வேண்டும் மேலும் பெருக்கிய பின் அதை செயலாக்க எங்களுக்குத் தேவையில்லாத வெளிப்புற சத்தத்தை அகற்றுவதற்காக அதை ஒரு வடிகட்டி வழியாக அனுப்ப வேண்டும் இந்த வழியில் இப்போது உங்கள் ஆப்டிகல் அலைவடிவம் மின்சாரமாக மாற்ற தயாராக உள்ளது சமிக்ஞை இதை ஏன் மின் சமிக்ஞையாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் முதலில் மின்சார களத்தில் இருந்த தகவல் மிகவும் தெளிவாக உள்ளது மேலும் அந்த மின் தகவல்களை ஆப்டிகல் சிக்னல்களிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் எனவே நான் ஆப்டிகலை மின் சமிக்ஞையாக மாற்ற வேண்டும் மின் சமிக்ஞையின் எந்த வடிவம் ஒரு ஃபோட்டோடியோடைப் பயன்படுத்தினால் இந்த வெப்பச்சலனம் வழக்கமாக ஒளிச்சேர்க்கை வடிவத்தில் இருக்கும் எனவே இது ஒரு ஒளியியலை உருவாக்கும் இது ஒரு ஒளிக்கதிர் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும் எனவே இது எங்களுக்கு போட்டோடியோட் இது இந்த கட்டத்தில் ஒரு தொகுதி வரைபடம் மட்டுமே நீங்கள் ஒரு ஆப்டிகல் சிக்னலில் அனுப்புகிறீர்கள் E எங்கே மின் துறையை குறிக்கிறது நீங்கள் இங்கு பெறுவது ஒரு சமிக்ஞை மின் சமிக்ஞையாக இருக்கும் இது | E | 2 க்கு விகிதாசாரமாகும் E என்பது ஒரு சிக்கலான அலைவடிவமாக இருக்கலாம் இது உங்களுக்கு வழிப்போக்க அலைவடிவத்தை அறிந்திருக்கும் மேலும் நீங்கள் சமிக்ஞையை உருவாக்குவீர்கள்அல்லது நேர மாறுபடும் ஒளிச்சேர்க்கை ஆனால் அது | E | 2 ஆக இருக்கும் எடுத்துக்காட்டாக தொடர்ச்சியான அலைகளைக் கருத்தில் கொள்வோம் எனவே எனது மின்சார புலம் உள்வரும் மின்சார புலம் லேசர் டையோடில் இருந்து ஒரு எளிய தொடர்ச்சியான அலை சமிக்ஞையாக இருந்தால் இது லேசர் டையோடு மற்றும் ஒரு போட்டோடியோடை இணைப்பதற்கு சமமாக இருக்கலாம் எனவே இது நான் எளிய சூழ்நிலையாக இருக்கும் லேசர் டையோடு பேசுகிறது அது ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தை எதையும் மாற்றியமைக்கவில்லை அதற்கு ஒரு மின்னோட்டத்தைக் கொடுத்து பின்னர் சிக்னலைக் கண்டறிய புகைப்படக் கண்டுபிடிப்பாளரை வைப்பது என்ன

இந்த E ஐ E sePsej st θ எனக் குறிப்பிடலாம் நீங்கள் உண்மையில் சமிக்ஞையை மாற்றியமைக்கவில்லை என்றால் கட்டத் தகவல்கள் இதற்குள் அமர்ந்திருக்கும் எனவே நீங்கள் அதை ஃபோட்டோடெக்டருக்குள் பார்க்கும்போது புகைப்பட மின்னோட்டம் உண்மையில் இது சராசரியாக | E | 2 மன்னிக்கவும் நீங்கள் இங்கு வருவதை சராசரியாக வைக்க மறந்துவிடுகிறேன் | E இன் சராசரி மதிப்பு | t | 2 ஆனால் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் சராசரி மதிப்பு என்ன இந்த விஷயத்தில் E sePse j st θ என்று நான் அறிவேன் எனவே நான் இங்கே அளவு சதுரத்தை எடுத்துக் கொண்டால் எனக்கு Ps கிடைக்கிறது பின்னர் இதை சராசரியாக வெளியேற்றினால் வேகமாக மாறுபடும் நேரக் கூறு வெளியேறும் மற்றும் நான் வெறுமனே பிஎஸ்ஸைப் பெறுங்கள் இது லேசர் சமிக்ஞையை வழங்கும் சக்தியாக இருக்கும் இந்த பாதி அல்லது பிற காரணிகளை மறந்துவிடுங்கள் கொசைன் சமிக்ஞைகளுடன் தொடர்புடைய ஒரு பாதி இருக்கும் அந்த காரணிகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஃபோட்டோ டிடெக்டராக செயல்படும் ஃபோட்டோ டிடெக்டர் அல்லது ஃபோட்டோடியோட் ஒரு மின் சமிக்ஞையை உருவாக்கும் என்பதை கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது புகைப்பட மின்னோட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறது இது | E | 2 இன் சராசரி மதிப்பால் வழங்கப்படுகிறது இப்போது நீங்கள் கவனிக்க இது மிகவும் முக்கியமானது ஆப்டிகல் சிக்னலின் வீச்சுகளை மட்டுமே மாற்றும் சில பண்பேற்ற நுட்பங்களை நாங்கள் கண்டோம் முந்தைய மாதிரிகளில் நாங்கள் விவாதித்த அலைவீச்சு மாற்ற விசை இது முந்தைய தொகுதிகளில் அந்த மாடுலேஷன் நுட்பங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் அவை வீச்சு மட்டுமல்லாமல் வீச்சு மற்றும் கட்டம் ஆகிய இரண்டையும் மாற்றும் அவை கட்டத்தை மட்டுமே மாற்றும் என்பதைக் கண்டன எனவே தகவல் θ கட்டத்தில் வசிக்கிறதென்றால் நான் பயன்படுத்தினேன் எனது சமிக்ஞை ஆப்டிகல் சிக்னலைக் கண்டறிந்து அதை மின் சமிக்ஞையாக மாற்றுவதற்கான ஒரு புகைப்படக் கண்டறிதல் கட்டம் குறித்த அனைத்து தகவல்களையும் தெளிவாக இழந்துவிட்டது எனவே ஆப்டிகல் சிக்னலின் கட்டத்தில் அமைந்துள்ள தகவல்களை நான் பிரித்தெடுக்க வேண்டிய ஒரு வழி இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் ஃபோட்டோடியோடைப் பயன்படுத்துகிறது ஆகவே அதைச் செய்வதற்கு எந்த வகையான ரிசீவர் சுற்று தேவை என்பதைப் பார்ப்போம் வேறுபட்ட QPSK அல்லது வேறுபட்ட BPSK என அழைக்கப்படும் ஒரு பண்பேற்றம் நுட்பத்தையும் நாங்கள் விவாதித்தோம் இந்த வேறுபட்ட பண்பேற்றம் குறியீட்டு கட்டத்தின் வடிவத்தில் இருந்தது அல்லது குறியீடுகளை குறியாக்கம் செய்தது தற்போதைய மற்றும் முந்தைய சின்னங்களுக்கு இடையிலான கட்ட வேறுபாடாக சரி எனவே நீங்கள் பெறப் போகும் அடுத்த சின்னம் தற்போதைய மற்றும் முந்தைய சின்னங்களின் செயல்பாடாக இருக்கும் எனவே அந்த இரண்டிற்கும் இடையிலான கட்ட வேறுபாடு உண்மையில் பரவுகிறது ஆகவே இதேபோல் இரண்டு நேர இடங்களுக்கிடையிலான கட்ட வேறுபாட்டை நான் பிரித்தெடுக்க விரும்பினால் இரண்டு நேர இடங்களுக்கிடையிலான கட்ட வேறுபாட்டை தீவிர மதிப்புகளாக மாற்ற வேண்டும் எனவே அதற்கு எந்த வகையான ஆப்டிகல் ரிசீவர் தேவை என்பதை மீண்டும் பார்ப்போம் எனவே இது ஆப்டிகல் ரிசீவர்கள் என்று பெயரிடப்பட்டிருந்தாலும் நாங்கள் உண்மையில் கண்டறிதல் பொறிமுறையைப் பார்க்கிறோம் ஒரு முழு ரிசீவர் ஒரு சார்பு சுற்றுவட்டத்தைக் கொண்டிருக்கும் இது சில குறைந்த இரைச்சல் பெருக்கி மற்றும் ஒரு முக்கிய பெருக்கி குறைந்த இரைச்சல் பெருக்கி சில சமயங்களில் முன் பெருக்கி என்றும் அழைக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் ஒரு முக்கிய பெருக்கி சில கூடுதல் வடிகட்டுதல் சுற்று சில கண்டறிதல் மற்றும் ஒத்திசைவு மற்றும் நேர சுற்றுகள் இந்த சுற்றுகள் அனைத்தும் ஆப்டிகல் ரிசீவரின் ஒரு பகுதியாக அமைகின்றன நிச்சயமாக நாம் புகைப்படக் கண்டுபிடிப்பான் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட கூறுகளில் மட்டுமே கவனம் செலுத்தப் போகிறோம் ரிசீவர் டோபாலஜிகள் என்ன ஆப்டிகல் கேரியரின் கட்டத்திலிருந்து தகவல்களைப் பிரித்தெடுக்க அல்லது கட்ட மாற்றம் குறித்த தகவல்களைப் பிரித்தெடுக்க உதவும் புகைப்படக் கண்டறிதல் இடவியல் என்ன லேசர் மற்றும் ஃபோடோடெக்டரை வைப்பதன் மூலம் நாம் என்ன செய்தாலும் அது நேரடி கண்டறிதல் என்று அழைக்கப்படுகிறது இன்றும் 10 ஜி எஸ் 40 ஜி எஸ் தரவு வீத அமைப்புகள் நேரடி கண்டறிதல் லேசர் தீவிரம் பண்பேற்றம் மற்றும் நேரடி கண்டறிதல் என்பது ஒரு எளிய வன்பொருள் திறமையானது மற்றும் மிகவும் பரவலாக புரிந்து கொள்ளப்பட்டதாகும் மேலும் நீங்கள் நேரடியாக கண்டறிதலில் செய்ய வேண்டியதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய கண்டறிதல் ரிசீவர் இடவியல் உங்களுக்குத் தெரியும் ஃபோட்டோ டிடெக்டரை வைக்கவும் ஆப்டிகல் சிக்னல் வந்து ஃபோட்டோ டிடெக்டரில் விழுகிறது மேலும் நீங்கள் புகைப்பட மின்னோட்டத்தை உருவாக்குகிறீர்கள் இந்த புகைப்பட மின்னோட்டம் மின்னழுத்தத்தை உருவாக்கும் ஒரு குறிப்பிட்ட மின்தடையின் ஊடாக பாயலாம் அல்லது மிகவும் பொதுவான சூழ்நிலையில் இந்த பாணியில் மின்னழுத்த மாற்றிக்கு மின்னோட்டத்தை வைப்பதன் மூலம் இந்த புகைப்பட மின்னோட்டத்தை மின்னழுத்தமாக மாற்றலாம் இது ஒரு எளிய ரிசீவர் தொகுதி இது ஒரு எளிய தொகுதி என்று உங்களுக்குத் தெரியும் அதேசமயம் இது டிரான்சிம்பெடென்ஸ் பெருக்கி என்று அழைக்கப்படுகிறது இந்த அமைப்பு புகைப்படக் கண்டறிதல் நோக்கங்களுக்காக மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது இந்த கண்டறிதல் பொறிமுறையானது சரியான முறையில் சார்புடைய ஒளிமின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மின்னோட்டத்தை மின்னழுத்தமாக மாற்றும் வழி உள்ளது ஒரு பெரிய மின்தடையத்தை அமைப்பதன் மூலம் நீங்கள் அதைச் செய்யலாம் அல்லது வந்த மின்தடையத்தை வைக்கலாம் ஆனால் டிரான்சிம்பெடென்ஸ் பெருக்கிகள் சுற்று ஒன்றை உருவாக்குவதற்காக இந்த திறந்த வழியாக அதை இணைக்கவும் எனது தீவிரம் இந்த வழியில் மாறுகிறது என்றால் ஆப்டிகல் தீவிரம் மற்றும் இது மிக மெதுவாக மாறுகிறது இது மாறிவரும் கேரியர் ஆப்டிகல் அல்ல தயவுசெய்து இதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஆப்டிகல் கேரியர் அல்ல இது பண்பேற்றப்பட்ட லேசர் ஒளி இது பண்பேற்றப்பட்ட ஆப்டிகல் அல்லது தீவிரம் இதை மாற்றியமைத்தது நேரத்தின் செயல்பாடாக தீவிரம் பண்பேற்றப்பட்ட ஆப்டிகல் சமிக்ஞை என்றால் இந்த பண்பேற்றம் மிகவும் மெதுவாக சரியானதாக இருந்தால் அதை நினைவில் வைத்திருந்தால் உண்மையில் இங்கே மிக அதிவேக கேரியர் அமர்ந்திருக்கிறது எனவே இங்கே ஒரு கேரியர் உள்ளது எனவே நீங்கள் உண்மையில் என்ன பார்க்கிறீர்கள் சரியாக மாற்றியமைக்கப்பட்ட தீவிரம் எனவே இது நேரடியாக மாறுபடும் உறை ஒன்றிலிருந்து மாற்றியமைக்கப்பட்ட வழி இதை நீங்கள் நேரடி கண்டறிதல் புகைப்பட ரிசீவர் அல்லது ஒரு ஃபோட்டோடெக்டர் மூலம் வைத்தால் நீங்கள் காண்பது ஒரு புகைப்பட மின்னோட்டமாகும் இது முக்கியமாக உள்ளீட்டைப் போலவே மாறுபடும் நான் வீச்சு மாற்றத்தைப் பயன்படுத்தினால் கீயிங் அல்லது சமமாக மற்றும் ஆப்டிகல் வழியே கீயிங் செய்வது இப்படி இருக்கும் இந்த உரிமை அதனால் எனக்கு துடிப்பு இருக்கும் இடமெல்லாம் சில சமிக்ஞைகள் இருக்கும் மேலும் துடிப்பு இல்லாதபோது ஆப்டிகல் சக்தி P0 இல் உட்கார்ந்திருக்கலாம் எனவே இது சக்தி நிலைகளாக இருக்கும் இதன் மூலம் இது நேரத்தின் செயல்பாடாக மாறுகிறது நீங்கள் அதை ஃபோட்டோடெக்டர் மூலம் கண்டறிந்தால் நீங்கள் காண்பது அடிப்படையில் சில சிறிய மாற்றங்களுடன் ஒரே அலைவடிவமாகும் எனவே இது ஃபோட்டோ டிடெக்டர் மற்றும் இந்த பொறிமுறையை நீங்கள் தீவிரத்தை மாற்றியமைத்து பின்னர் நேரடியாகக் கண்டறிவது ஐஎம்டிடி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் என அழைக்கப்படுகிறது ஐஎம்டிடி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மிகவும் பிரபலமானது இது 10 முதல் 40 ஜிபிபிஎஸ் ஆப்டிகல் கம்யூனிகேஷன்ஸ் சிஸ்டத்திற்கு பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது வேறு எதையாவது நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒத்திசைவு சிக்கல் என அழைக்கப்படுகிறது இங்கே ஆப்டிகல் கட்டம் என்ன என்பதை நான் அறிய வேண்டியதில்லை உண்மையில் எனது கண்டறிதல் முறை ஆப்டிகல் கட்டத்திற்கு உணர்ச்சியற்றது எனவே இது ஆப்டிகல் கட்டத்திற்கு முற்றிலும் உணர்வற்ற நேரடி கண்டறிதல் ஆகும் இப்போது வேறு ஒரு பொறிமுறையையோ அல்லது வேறுபட்ட ரிசீவர் டோபாலஜியையோ பார்ப்போம் இது தாமதக் கோடு கண்டறிதல் அல்லது தாமதக் கோடு கண்டுபிடிப்பான் என அழைக்கப்படுகிறது இந்த தாமதக் கோடு கண்டுபிடிப்பான் என்ன செய்கிறது இப்போது நான் ஆப்டிகல் சிக்னலைக் கண்டறிய விரும்பும் சிக்னலை எடுத்துக்கொள்கிறேன் இது E ஐக் கண்டறிய விரும்பும் ஆப்டிகல் சிக்னலாக இருக்கும் இது sePse j st θ என எழுதப்படலாம் அங்கு θs ஒத்திருக்கும் நான் இதைச் செய்த மாடுலேஷன் மாற்றியமைக்கப்பட்ட கட்டமாகும் எனவே இந்த சமிக்ஞை தாமதக் கோடு இன்டர்ஃபெரோமீட்டர் அல்லது தாமதக் கோடு கண்டறிதல் அல்லது தாமதக் கோடு இன்டர்ஃபெரோமெட்ரிக் டிடெக்டர் எனப்படும் இந்தச் சாதனத்தில் உள்ளீடு ஆகும் இது என்ன முதலில் நீங்கள் உங்கள் சமிக்ஞையை இரண்டு பகுதிகளாகக் கொட்டிவிட்டு தாமதப்படுத்துகிறீர்கள் ஒரு குறியீட்டு நேரத்தின் ஒரு பகுதி Ts நிச்சயமாக குறியீட்டு நேரம் எங்கிருந்து தொடங்குகிறது மற்றும் முடிவடைகிறது என்பது எனக்குத் தெரியும் என்று கருதுகிறது இது கடிகாரத் தகவல் எங்கே என்று எனக்குத் தெரியும் ஆனால் அது எளிதில் பிரித்தெடுக்கக்கூடிய ஒன்று அல்லது அதை எளிதாக உருவாக்க முடியும் எனவே என்னால் அதைச் செய்ய முடிந்தால் நான் என்ன செய்கிறேன் என்றால் சிக்னல்களை இரண்டு பகுதிகளாகப் பிரித்து ஒரு பகுதியை தாமதப்படுத்தி வெளியீட்டு கட்டத்தில் அவற்றை இணைக்கிறேன் ஒரு சமிக்ஞையை பிரிக்கும் இந்த குறிப்பிட்ட சாதனம் ஒரு பிரிப்பான் அல்லது இணைப்பான் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது இரு வழி சாதனம் எனவே நீங்கள் இடது கையிலிருந்து சமிக்ஞையை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் அது சமிக்ஞையை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் இங்கே நாங்கள் உங்களுக்கு சம பாகங்களை எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் விரும்பும் எந்த விகிதத்திலும் அவற்றை உண்மையில் பிரிக்க முடியும் நீங்கள் மேல் பகுதியை 90 ஆற்றலைக் கொண்டிருக்க வேண்டும் கீழே 10 ஆற்றலைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாம் சமமாகப் பிரிக்கிறோம் மேலும் இந்த பிளவு உண்மையில் சக்தி பிரித்தல் என்பதால் இதை 5050 கப்ளர் என்று சொல்கிறோம் சக்தி பாதியாகப் பிரிக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு சக்தி Ps உடன் தொடங்கினால் இந்த அலைவடிவத்தில் உள்ள சக்தி இந்த கையில் Ps 2 சக்தி இந்த கையில் Ps 2 இந்த 12 3dB க்கு ஒத்திருக்கிறது சரி ஆகவே மின்சக்திக்கான சக்தி விகிதத்தை இங்கே பார்த்தால் இது விகிதம் 12 உள்ளீட்டின் மேல் கை 3dB இன் அடிப்படையில் 12 இழப்புக்கு ஒத்திருக்கிறது எனவே இது 3dB கப்ளர் ஒரு ஸ்ப்ளிட்டர் காம்பினெர் 5050 கப்ளர் அல்லது அதற்கு சமமாக 3 டி பி கப்ளர் இதேபோல் மறுபுறம் என்னிடம் என்ன இருக்கிறது எனக்கு ஒரு இணைப்பான் உள்ளது எனவே மீண்டும் ஒரு விகிதத்தில் ஒன்றிணைக்கும் ஒரு இணைப்பான் என்னிடம் உள்ளது எனவே வெளியீட்டு சமிக்ஞையை உருவாக்கும் பொருட்டு ஒரே விகிதத்தில் ஒன்றிணைக்கும் ஒரு இணைப்பான் என்னிடம் உள்ளது இதை Eout என்று அழைப்போம் எனவே இந்த E அல்லது Ein இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இதுதான் Eout என்றால் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அதைச் செய்ய மின்சாரத் துறையின் அடிப்படையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவை இங்கு பிளவுபடும்போது சிக்னலுக்கு என்ன நடக்கும் அவை பிளவுபடுவதால் ஒரு கட்டம் இருக்கும் நீங்கள் உண்மையில் ஒரு ஸ்ப்ளிட்டரை உருவாக்க முடியும் இந்த இரண்டிற்கும் இடையில் அல்லது தொடர்புடைய கட்டம் இல்லை ஒரு பொதுப் பிரிப்பான் இரண்டு துறைமுகங்களைக் கொண்டிருக்கும் மேலும் வெளியீடு இரண்டு துறைமுகங்களையும் கொண்டிருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் மற்ற துறைமுகம் 0 க்கு ஒன்றும் பங்களிப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் இதேபோல் இந்த மற்ற துறைமுகமும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனவே இது என்ன எனவே இதை நீங்கள் E1 என்று அழைத்தால் இதை E2 E3 மற்றும் E4 என அழைக்கவும் இந்த வெளியீட்டில் சமிக்ஞைகளாக இருக்கும் இந்த E3 மற்றும் E4 ஐ 1√2 1 j −j 1 என எழுதலாம் இந்த j என்பது 90o கட்ட வேறுபாட்டைக் குறிக்கிறது இந்த துறைமுகத்தில் E3 1√2 E1 j 1√2 E21 by2 ஆல் வழங்கப்படுகிறது இந்த j ஒரு கட்ட வேறுபாடு இருப்பதைக் குறிக்கிறது எனவே E3 க்கு செல்லும் E2 இன் கூறு 90o கட்ட வேறுபாட்டை சந்திக்கும் அதேசமயம் அதன் கூறு E3 க்கு செல்லும் E1 இதனுடன் ஒப்பிடும்போது எந்த கட்ட வேறுபாட்டையும் சந்திக்காது எனவே இது ஒரு j ஐக் கொண்டிருப்பதன் அர்த்தமாகும் கட்ட வேறுபாட்டை 180o ஆக பராமரிக்கக்கூடிய மிகவும் வித்தியாசமான முறையில் நீங்கள் கட்டமைக்க முடியும் எனவே இதை 1 1 −1 1 எங்கள் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்வோம் பின்னர் மேலும் தொடரலாம் எனவே இங்கே இந்த தாமதக் கோடு இன்டர்ஃபெரோமீட்டரைப் பார்த்தால் இதேபோல் ஒரே ஒரு கை மட்டுமே உள்ளது எனவே அது E1 கை என்று சொல்லலாம் உள்ளது E2 கையில் எந்த சமிக்ஞையும் இல்லை எனவே E2 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கே பிளவு மதிப்புகள் என்னவாக இருக்கும் எனவே இதை நான் E3 மற்றும் E4 என்று அழைத்தால் E3 மற்றும் E4 E3 sPs 2 அது உண்மையில் 1√2 ஆக இருக்கும் எனவே இது Ps 2 j st s ஆக இருக்கும் அதே நேரத்தில் E1 EPs 2 இங்கே aj உள்ளது ejωst s இதை √Ps 2 ejωst s π 2 என எழுதலாம் எனவே இந்த j பன்மடங்கை அதிவேகமாக மாற்றுவது அல்லது மாற்றுவது என்னை இந்த பாணியில் மீண்டும் எழுத அனுமதிக்கிறது எனவே இந்த இரண்டு சமிக்ஞைகளும் 90o கட்டத்திற்கு வெளியே இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் E4 ஐ 1 கால இடைவெளியில் தாமதப்படுத்துகிறீர்கள் எனவே இதை ஒரு கால இடைவெளியில் தாமதப்படுத்தினால் நீங்கள் பெறுவது sqrt 2 வீச்சில் எந்த மாற்றமும் இல்லை அல்லது வீச்சு அவ்வளவு மாற வில்லை என்று நாங்கள் கருதப் போகிறோம் உள்ளது நீங்கள் எழுதும் இடத்தில் இங்கே ஒரு மாற்றம் s ஒரு π 2 காரணி உள்ளது சரி எனவே இது s மற்றும் நீங்கள் அதை விரிவுபடுத்தினால் நீங்கள் stst மற்றும் TsT களைப் பெறப் போகிறீர்கள் அந்த குறிப்பிட்ட சொல் ωsT களை நீங்கள் whats என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தவரை Ts என்றால் என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் அது ஒரு நிலையானது இறுதியில் அது போய்விடும் ஆனால் இந்த கட்டத்தில் அதை 0 ஆக மாற்ற வேண்டாம் எனவே இது இந்த கட்டத்தில் நீங்கள் பெறும் E4 ஆகும் எனவே 1 அலகு E3 தாமதப்படுத்திய பின்னர் இது E4 ஆகும் எனவே E3 நேரடியாக வருகிறது இப்போது அவற்றை இணைக்க நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸை சரியாக மாற்ற வேண்டும் எனவே இந்த அணி E1 உடன் ஸ்ப்ளிட்டர் மேட்ரிக்ஸைக் குறிக்கிறது மற்றும் E2 உள்ளீடுகள் E3 மற்றும் E4 இப்போது வெளியீடுகளாக E3 மற்றும் E4 உடன் உள்ளீடுகளாக E1 என்னவாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த மேட்ரிக்ஸைத் தலைகீழாக மாற்ற வேண்டும் இந்த தலைகீழ் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விடுகிறேன் நான் இங்கே கருதுவது என்னவென்றால் E3 Eout இல் சேரும் அதே நேரத்தில் E4 மேலும் 900 கட்ட வேறுபாட்டிற்கு உட்படும் அதை நீங்கள் சரிபார்க்கலாம் நான் அதை செய்யப் போவதில்லை நான் அதை ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் ஆகவே நீங்கள் E4 ஐ j இன் மற்றொரு காரணியால் பெருக்கி √2 ஆல் வகுத்தால் j ஆல் பெருக்கினால் கட்டத்தை π 2 ஆல் அதிகரிப்பதற்கு சமம் எனவே π 2 க்கு பதிலாக நான் இந்த π 2 ஐ அகற்றலாம் மற்றும் எழுதுவது has எனவே இது உண்மையில் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க எனவே இதை நான் எழுதலாம் e ஆனால் ej nothing என்பது வேறு ஒன்றும் இல்லை சரியானது 1 எனவே நான் அதையும் அகற்றலாம் பின்னர் இதை இவ்வாறு எழுதலாம் பின்னர் 1 √2 கீழே இருப்பதால் அங்கே சரி நான் அவற்றை 1 by2 ஆல் சேர்க்கிறேன் √1 √2 இருக்கும் அதே போல் E3 E3 1√2 √Ps2 e jωstθs இருக்கும் இப்போது நீங்கள் இந்த இரண்டு சமிக்ஞைகளையும் எடுத்து இதைச் சுருக்கமாகக் கூறும்போது இது நீங்கள் பெறப் போகும் வெளியீட்டு சமிக்ஞையாக இருக்கும் எனவே Eout 1√2√Ps 2e j st e j s e j s சரி இதை நான் 2π இன் சில பெருக்கமாக 2π இன் சில முழு எண் பெருக்கமாக தேர்வு செய்யலாம் எனவே இதை நான் செறிவிலிருந்து அகற்ற முடியும் எனவே இது மின்சார புலமாக இருக்கும் இப்போது நான் பெறப்போகிறேன் நான் என்ன செய்கிறேன் இந்த வெளியீட்டு மின்சார புலத்தை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பாளரை இங்கே வைக்கவும் இதன் மூலம் எனக்கு கிடைப்பது அளவு சதுரம் மற்றும் இதன் சராசரி என்னவென்றால் நான் இங்கு வருவதைச் செய்வதற்கான சராசரி பகுதியை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் |Eout|2¿ 1√2√ Ps2 e jωste jθs−e jθst−T s∨¿2 எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் ejθst ஐ எழுதி பின்னர் இந்த θs ஐ ஒரு பொதுவான காரணியாக எடுத்து அதை வெளியே இழுக்கவும் அதனால் நான் அதை வெளியே இழுத்தால் எனக்கு கிடைக்கும் e jθs இது முந்தைய ஒரு கட்டம் எனவே நான் அதை வெளியே எடுத்துக்கொள்கிறேன் எனவே நீங்கள் அதை வெளியே எடுத்தால் எனக்கு ej θs θs சரியானது இப்போது நான் என்ன செய்கிறேன் இந்த சக பாதியை நான் வெளியே எடுத்துக்கொள்கிறேன் நான் ej s மற்றும் ej θst θs2 அவுட் பெறுகிறேன் ஆகவே நான் இந்த பாதியை வெளியே எடுத்தால் இந்த முதல் சொல் கட்ட வேறுபாட்டுடன் ஒரு பாதியைக் கொண்டிருக்கும் இரண்டாவது காலத்திற்கு ej∆θs 2 இருக்கும் எனவே நான் இதை s s என்று அழைத்தால் ∆θs என இப்போது மதிப்பிடப்பட்ட கட்ட வேறுபாடு எனவே இந்த கட்ட வேறுபாட்டைப் பார்த்தால் நான் இங்கு பெறுவது ej∆θs 2 -e j∆θs2 ஆகும் பின்னர் அளவு சதுரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இது சரியான சூழ்நிலையின் ejx e jx வகை என்று எனக்குத் தெரியும் இரண்டு பாவம் x ஐத் தவிர வேறு எதுவும் இல்லை எனவே ஸ்கொயர் செய்வது எனக்கு sin2 x ஐக் கொடுக்கும் எனவே கட்ட வேறுபாடு 0 க்கு சமமாக இருக்கும்போது எனக்கு Ps 4 sin2∆θs 2 கிடைக்கிறது எனவே எனக்கு 0 கிடைக்கிறது எனவே கட்ட வேறுபாடு எனக்கு சமமாக இருக்கும்போது π 2sin2of π2 பெறுகிறது இது அதிகபட்சம் மற்றும் நான் Ps 4 இன் சக்தியைப் பெறுங்கள் n x2π என sin2ωsT களில் நீங்கள் மகிழ்ச்சியடையவில்லை என்றால் இதை சில 2n 1 π 2 ஆக எடுத்துக் கொள்ளலாம் எனவே அது பாவத்தின் இடத்தில் சேர்க்கும் அது அந்த சைனை காஸாக மாற்றும் எனவே நீங்கள் Ps4 cos2∆θs 2 ஐப் பெறுவீர்கள் எனவே 0 இன் கட்ட வேறுபாடு என்பதை பிரதிபலிக்கும் பொருட்டு இந்த இன்டர்ஃபெரோமீட்டரின் இயக்க புள்ளியை சரிசெய்யலாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதிகபட்சம் அல்லது 0 மீ கட்ட வேறுபாடு உங்களுக்கு குறைந்தபட்சம் கொடுக்க வேண்டுமா எனவே இது விருப்பமான ஒன்றாகும் எனவே நான் விரும்பியவருக்குச் செல்ல முடியும் இது நான் பெறப் போகும் புகைப்பட மின்னோட்டத்தை நீங்கள் பெறலாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த புகைப்பட திராட்சை வத்தல் cos2 cos2 அல்லது sin2 இன் செயல்பாடாகும் உண்மையில் உண்மையில் தேவையில்லை ஒரு பாதி cos2 ஐயும் மற்ற பாதி sin2 t வெளியீட்டையும் கொடுக்கும் Bt முக்கியமானது என்னவென்றால் தற்போதைய மற்றும் முந்தைய ஸ்லாட்டுக்கு இடையிலான கட்ட வேறுபாட்டின் இந்த செயல்பாடு எனவே தற்போதைய தொடக்கமானது 0 ஆக இருந்தால் முந்தைய ஸ்லாட் is நீங்கள் கட்ட வேறுபாட்டை பெறுகிறீர்கள் л மற்றும் cos2 л2ஆனால் cos2 л2 0 ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த வழியில் நீங்கள் உண்மையில் பிரித்தெடுக்க முடியும் வெளியீடு 0 ஆக இருந்தால் தற்போதைய மற்றும் முந்தைய சின்னங்கள் ஒரே கட்டத்தைக் கொண்டிருக்கவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் அவை வெவ்வேறு கட்டங்களைக் கொண்டுள்ளன எனவே இதை DBPSK ஐ டிகோட் செய்ய பயன்படுத்தலாம் கட்ட வேறுபாடுகள் л 2 க்கு செல்ல முடியுமானால் வீச்சு மட்டத்தில் மாற்றம் இருக்கும் எனவே கட்ட வேறுபாடுகள் 0 л 2 அல்லது л அல்லது 3 л 2 ஆக இருந்தால் வீச்சு தொடர்புடைய வீச்சுகள் அதிகபட்சமாக இருக்கும் எனவே நீங்கள் அதிகபட்சத்தைப் பெறுவீர்கள் அதிகபட்சம் л மற்றும் 0 ஐப் பெறுவீர்கள் மேலும் л 2 க்கு நீங்கள் பெறுவீர்கள் cos2 л4 இது பாதி எனவே உங்கள் சமிக்ஞை நிலை குறைந்தபட்ச பாதி மற்றும் அதிகபட்சம் வரை செல்லும் எனவே இந்த உள்ளீடுகளைப் பார்க்கும்போது இந்த ஸ்லாட்டுக்கும் முந்தைய ஸ்லாட்டுக்கும் இடையிலான கட்ட வேறுபாடு л க்கு சமமாக இருந்ததா அல்லது л 2 அல்லது 3л 2 க்கு சமமாக இருந்ததா என்பதை நீங்கள் எங்களுக்குச் சொல்ல முடியும் இரண்டும் ஒன்றுதான் அது 0 க்கு சமமாக இருந்தது எனவே வெளியீட்டைப் பார்ப்பதன் மூலம் இது குறைந்தபட்ச பாதி வழி குறி அல்லது மாக்சிமா எனில் கட்ட வேறுபாடு என்ன மற்றும் Δφs என்ன என்பதை நீங்கள் எங்களுக்குச் சொல்ல முடியும் மேலும் இதை மாற்றியமைக்க வேறுபட்ட முறையில் குறியிடப்பட்ட QPSK சமிக்ஞை அல்லது DQPSK சமிக்ஞை இந்த கட்டத்தில் நாங்கள் நிறுத்துவோம் நாம் பேச வேண்டிய ஒரு இறுதி கண்டுபிடிப்பான் உள்ளது இது ஒத்திசைவான கண்டறிதல் என்று அழைக்கப்படுகிறது ஒத்திசைவான கண்டறிதலின் முக்கியத்துவம் சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் வளர்ந்துள்ளது தற்போதைய தலைமுறையும் அடுத்த தலைமுறை ஆப்டிகல் நெட்வொர்க்குகளும் ஒத்திசைவான கண்டறிதலைப் பயன்படுத்துகின்றன ஒத்திசைவான கண்டறிதலுக்கும் மற்ற கண்டறிதலுக்கும் இடையிலான முதன்மை வேறுபாடு முதலாவது நேரடி கண்டறிதல் ஆகும் இது கட்டத்தைப் பற்றிய எந்த தகவலையும் பயன்படுத்தவில்லை இரண்டாவதாக வேறுபட்ட கண்டறிதல் என்பது உங்களுக்கு ஒரு கட்ட வேறுபாடு உள்ளது என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் இந்த கட்ட வேறுபாடு உண்மையான கேரியரிலிருந்து வரவில்லை ஆனால் அது தற்போதைய சின்னத்திலிருந்து அல்லது முந்தைய சின்னத்திலிருந்து வருகிறது எனவே நீங்கள் கட்டங்களில் உள்ள வேறுபாட்டைப் பார்க்கிறீர்கள் பின்னர் கட்டத்தின் வேறுபாட்டை தீவிரத்திற்கு மாற்றுகிறீர்கள் எனவே கட்ட வேறுபாடு முந்தைய குறியீடாக இருந்தது θs இந்த ஒத்திசைவான கண்டறிதல் முற்றிலும் வேறுபட்டது இந்த கண்டறிதல் பொறிமுறை உண்மையில் பிரித்தெடுக்கிறது உண்மையில் உள்ளூர் ஊசலாட்டத்துடன் தொடங்குகிறது அதன் அதிர்வெண் சமிக்ஞை அதிர்வெண்ணுடன் தொடர்புடையது மற்றும் அதன் முகம் கேரியர் அதிர்வெண்ணுடன் பூட்டப்பட்டுள்ளது கேரியர்கள் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் எப்படியாவது ஒரு உள்ளூர் ஆஸிலேட்டரை வைத்திருக்க வேண்டும் அதன் கட்டம் சில திட்டவட்டமான கட்ட உறவில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட கட்ட உறவில் கேரியர் கட்டத்தை நாங்கள் கண்காணிக்க வேண்டும் சிக்கல் நான் உங்களுக்குச் சொல்வது போல் அற்பமானது அல்ல இது மிகவும் சிக்கலான பிரச்சினை மற்றும் முன்னர் ஒத்திசைவான கண்டறிதல் பொறிமுறைக்கு நல்ல ஆர்வம் இல்லை ஏனெனில் இந்த கட்ட பூட்டப்பட்ட சுழல்கள் கேரியர் கட்டத்தைக் கண்காணிக்கப் பயன்படுகின்றன அவை மிகவும் கடினம் ஆப்டிகல் வழிமுறைகளுடன் செயல்படுத்தவும் இன்று நீங்கள் டிஜிட்டல் சிக்னல் செயலாக்க களத்தில் செயல்படுத்துகிறீர்கள் எனவே டிஎஸ்பியுடன் இணைந்து இந்த ஒத்திசைவான கண்டறிதல் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் டிரான்ஸ்மிஷன் நுட்பத்தை எடுத்துக்கொண்டது எனவே தற்போதுள்ள மற்றும் அடுத்த தலைமுறை ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகள் பயன்படுத்துகின்றன அல்லது ஒத்திசைவான கண்டறிதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய டிஜிட்டல் சிக்னல் செயலாக்கத்தைப் பயன்படுத்தும் எனவே அடுத்த தொகுதியில் ஒத்திசைவான கண்டறிதலுடன் தொடங்குவோம் பின்னர் நாங்கள் திரும்பி வந்து டிரான்ஸ்மிட்டர் இயற்பியலுக்குத் திரும்புவோம்